மீண்டும் வரவேற்கிறேன் இது லெக்சர் 56 இன்று உயரிய வரிசை கொண்ட லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்கள் மற்றும் அவற்றின் தீர்வுகள் பற்றி பார்க்கலாம் முக்கியமாக இன்றைய வகுப்பில் கான்ஸ்டண்ட் கெழுக்கள் கொண்ட உயரிய வரிசை லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்கள் பற்றிப் பார்க்கலாம் இது மிகப் பொதுவான லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களின் குறிப்பிட்ட வடிவம் ஆகும் ஆகவே இன்று நாம் பார்க்கப் போகும் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களின் பொதுவான வடிவம் dnydxna1dn 1ydxn 1anyX என்பதாகும் இந்த கெழுக்கள் a1a2an ஆகியவை கான்ஸ்டண்ட்கள் மற்றும் வலதுபுறம் உள்ள X என்பது x மட்டும் கொண்ட ஒரு ஃபங்ஷன் Xஎன்பதும் சில நேரங்களில் கான்ஸ்டண்ட் ஆக இருக்கலாம் ஆனால் நாம் பொதுவாக அதை ஒரு x மட்டும் கொண்ட ஃபங்ஷன் என எடுத்துக் கொள்கிறோம் இத்தகைய சமன்பாடு லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் எனப்படுகிறது இங்கு y மற்றும் அதன் டெரிவேட்டிவ்களின் எந்த ஒரு ப்ரோடெக்ட்டும் இல்லை இதனாலேயே இத்தகைய சமன்பாடு லீனியர் எனப்படுகிறது மேலும் இது வரிசை n கொண்ட லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்கப் போகும் பொது தீர்வானது இரண்டு பகுதிகளைக் கொண்டது ஒன்று காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் மற்றொன்று பர்டிகுலர் இண்டெக்ரல் இதில் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் என்பது கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் வலதுபுறம் உள்ள X என்ற ஃபங்ஷனை 0 என எடுத்துக்கொள்வதால் கிடைக்கும் ஹோமோஜெனஸ் சமன்பாட்டின் தீர்வாகும் இவ்வாறு வலதுபுறம் 0 உள்ள டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்கள் ஹோமோஜெனஸ் எனப்படுகின்றன இங்கு இவற்றைப் பற்றி அதிகமாக விவாதிப்போம் இத்தகைய ஹோமோஜெனஸ் சமன்பாட்டின் தீர்வுகள் மற்றும் பர்டிகுலர் இண்டெக்ரலை எப்படி பெறலாம் என்பதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இதில் பர்டிகுலர் இண்டெக்ரல் என்பது என்னவெனில் வலதுபுறம் X உள்ள கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்யும் எந்த ஒரு குறிப்பிட்ட தீர்வும் ஆகும் இறுதியாக இந்த இரு தீர்வுகளையும் அதாவது வலதுபுறம் உள்ள X என்ற ஃபங்ஷனை 0 என எடுத்துக்கொள்வதால் கிடைக்கும் ஹோமோஜெனஸ் சமன்பாட்டின் பொதுத்தீர்வு மற்றும் மேலே குறிப்பிட்ட பர்டிகுலர் இண்டெக்ரல் ஆகியவற்றை சேர்த்து கூட்டுவதன் மூலம் கொடுக்கப்பட்ட ஹோமோஜெனஸ் அல்லாத சமன்பாட்டின் ஜெனரல் சொல்யூஷன் அதாவது பொதுத் தீர்வை அடைகிறோம் இந்த தீர்வானது வரிசை n கொண்ட ஹோமோஜெனஸ் ஈக்வேஷனின் தீர்வாக இருப்பதால் ஏற்கனவே பார்த்ததுபோல இது n ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்கள் கொண்டு இருக்கும் ஆகவே கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் பொது தீர்வானது n ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்கள் கொண்டு இருக்கும் ஆனால் பர்டிகுலர் இண்டெக்ரல் கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்யும் குறிப்பிட்ட தீர்வாக இருப்பதால் அதில் கான்ஸ்டண்ட் எதுவும் இருக்காது எனவே இறுதியாக கிடைக்கும் பொது தீர்வில் வரும் கான்ஸ்டண்ட்கள் அனைத்தும் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷனில் இருந்து வந்தவையாகவே இருக்கும் இது இத்தகைய ஹோமோஜெனஸ் அல்லாத ஈக்வேஷனின் தீர்வை பெறக்கூடிய ஒரு வழியாகும் இங்கு X என்ற ஃபங்ஷன் 0 ஆக இருக்கும்போது சமன்பாட்டை ஹோமோஜெனஸ் என்றும் 0 ஆக இல்லாதபோது சமன்பாட்டை நான் ஹோமோஜெனஸ் என்றும் அழைக்கிறோம் இவ்வாறு கொடுக்கப்பட்ட ஹோமோஜெனஸ் அல்லாத ஈக்வேஷனின் பொதுத்தீர்வை கண்டுபிடிப்பது எளிதான ஒரு வழியாகும் ஹோமோஜெனஸ் ஈக்வேஷனின் தீர்வான காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷனை கண்டுபிடிப்பது மிகவும் எளிதானது என்பதை பார்க்கலாம் பின்னர் கொடுக்கப்பட்ட ஹோமோஜெனஸ் அல்லாத ஈக்வேஷனை பூர்த்தி செய்யும் குறிப்பிட்ட தீர்வாக ஒரு பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடித்து கொள்வதால் இயல்பாக n ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்கள் கொண்ட பொதுத்தீர்வு கிடைக்கிறது இது எவ்வாறு செயல்படுகிறது என்று இன்றைய வகுப்பில் பார்க்கலாம் இப்போது காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் என்பது என்ன மற்றும் அதனை எவ்வாறு பெறுவது இன்று பார்க்கலாம் ஏற்கனவே நான் கூறியது போல வலதுபுறம் X என்பதை 0 ஆக எடுக்கும்போது கிடைப்பது பின்வரும் ஹோமோஜெனஸ் சமன்பாட்டின் தீர்வு ஆகும் dnydxna1dn 1ydxn 1any0 கொடுக்கப்பட்ட ஹோமோஜெனஸ் அல்லாத ஈக்வேஷனை பூர்த்தி செய்யும் குறிப்பிட்ட தீர்வாக ஒரு பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடிக்கலாம் அதாவது v என்ற பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடித்து சமன்பாட்டின் இடது புறம் சப்ஸ்டிடியூட் செய்வதால் வலதுபுறம் உள்ள X கிடைக்கிறது dnvdxna1dn 1vdxn 1anvX இது கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்கிறது இவ்வாறு காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் மற்றும் பர்டிகுலர் இண்டெக்ரல் ஆகியவை முந்தைய ஸ்லைடில் வரையறுக்கப்பட்டுள்ளன காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் மற்றும் பர்டிகுலர் இண்டெக்ரல் இரண்டையும் கூட்டுவதன் மூலம் கொடுக்கப்பட்ட ஹோமோஜெனஸ் அல்லாத ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷன் கிடைக்கிறது என்பதை பின்னர் நிரூபிக்கலாம் அடுத்த விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் இங்கு தீர்வுகளின் லீனியர் இண்டிபெண்டன்ஸ் மற்றும் டிபெண்டன்ஸ் பற்றி அறிமுகப்படுத்தலாம் லீனியர் அல்ஜீப்ராவில் இந்த லீனியர் இண்டிபெண்டன்ஸ் மற்றும் டிபெண்டன்ஸ் பற்றி பேசியிருக்கிறோம் இதுவும் அதே மாதிரியான கான்செப்ட் ஆகும் அதனை மீண்டும் பார்க்கலாம் உதரணமாக 2 பங்க்ஷன்களின் லீனியர் இண்டிபெண்டன்ஸ் பற்றி பார்க்கலாம் ஏனெனில் இரண்டு பங்க்ஷன்கள் இருக்கும்போது அவற்றின் லீனியர் இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசுவது எளிதானது அதாவது ஒன்று மற்றொன்றின் கான்ஸ்டண்ட் மல்டிபிளாக அதாவது மாறிலி மடங்காக இருக்கக்கூடாது c1y1c2y20⇒c10c20 ory1y2constant உதாரணமாக sin x 2 sin x ஆகியவற்றை எடுத்துக்கொண்டால் இரண்டாவது பங்க்ஷன் முதல் பங்க்ஷனின் இரண்டு மடங்காக இருக்கிறது ஆகவே இது லீனியர் டிபெண்டன்ட் ஆகும் லீனியர் இண்டிபெண்டன்ட் எனில் ஒன்று மற்றொன்றின் கான்ஸ்டன்ட் மல்டிபிளாக ஆக இருக்கக் கூடாது இன்னும் தெளிவாக சொல்வதானால் லீனியர் அல்ஜிப்ராவில் உள்ளது போல எப்போதெல்லாம் c1y1c2y20⇒c10c20 என இருக்கிறதோ அப்போது அந்த y1 மற்றும் y2 ஆகிய இரு பங்க்ஷன்களை லீனியர் இண்டிபெண்டன்ட் என்கிறோம் மேலே குறிப்பிட்ட c1y1c2y20 சமன்பாட்டுக்கு பூஜ்ஜியம் அற்ற தீர்வு கிடைத்தால் அந்த y1 மற்றும் y2 ஆகிய இரு பங்க்ஷன்களை லீனியர் டிபெண்டன்ட் என்கிறோம் ஏனெனில் அப்போது ஒரு பங்க்ஷனை மற்றொன்றின் கான்ஸ்டண்ட் மல்டிபிளாக எழுத முடியும் ஆகவே அவை ஒன்றையொன்று சார்ந்துள்ளன எனவே c1 மற்றும் c2 ஆகியவற்றுக்கு c10c20 தவிர வேறு எந்த தீர்வும் கிடைக்காதபோது y1 மற்றும் y2 ஆகிய இரு பங்க்ஷன்களை லீனியர் இண்டிபெண்டன்ட் என்கிறோம் எனவே இரண்டு பங்க்ஷன்கள் இருக்கும்போது இதனை சோதிப்பது மிகவும் எளிதானதாகும் y1 ஐ y2 ஆல் வகுக்கலாம் அப்போது கான்ஸ்டண்ட் கிடைக்கவில்லையெனில் அவற்றை லீனியர் இண்டிபெண்டன்ட் எனலாம் வகுக்கும் போது கான்ஸ்டண்ட் கிடைத்தால் லீனியர் டிபெண்டன்ட் எனலாம் சில உதாரணங்களை பார்க்கலாம் sin x cosx ஆகியவற்றை எடுத்துக்கொண்டால் y1y2 ஆனது tan x என கிடைக்கிறது கான்ஸ்டண்ட் அல்ல ஆகவே sin x cosx ஆகியவை லீனியர் இண்டிபெண்டன்ட் ஆகும் மற்றொரு உதாரணமாக y1sin 2x y2sin x ஐ எடுக்கலாம் இங்கு sin 2x sin x மதிப்பை பார்க்கலாம் sin 2x sin x 2 sin x cos x sin x 2 cos x இதுவும் கான்ஸ்டண்ட் அல்ல ஆகவே y1sin 2x y2sin x ஆகியவை லீனியர் இண்டிபெண்டன்ட் ஆகும் மேலும் y1e1x மற்றும் y2e2x என இருக்கும்போது y1y2 பார்க்கலாம் இதில் 1 மற்றும் 2 இரண்டு வெவ்வேறான மெய்யெண்களாக இருக்கும்போது கான்ஸ்டண்ட் கிடைக்காது ஆகவே 1 2 சமமாக இல்லாதபோது y1e1x மற்றும் y2e2x லீனியர் இண்டிபெண்டன்ட் ஆகும் அடுத்து இரண்டிற்கு மேற்பட்ட பங்க்ஷன்களின் லீனியர் டிபெண்டன்ஸை பார்க்கலாம் மேலே கூறப்பட்ட நிபந்தனையை y1 y2 yn என n பங்க்ஷன்களுக்கு ஏற்றவாறு பொதுவாக கீழ்கண்டவாறு எழுதலாம் c1y1c2y2⋯cnyn0⇒c1c2⋯cn0 அதாவது இடதுபுறம் 0 ஆகிறது எனில் அனைத்து கான்ஸ்டண்ட்கள் c1c2cn ஆகியவை 0 ஆகும் எனவே இதனை இந்த பங்க்ஷன்களை லீனியர் இண்டிபெண்டன்ட் என்கிறோம் மீண்டும் இது ஒரு வழக்கமான வரையறை ஆகும் மேலும் இரண்டு பங்க்ஷன்கள் மட்டுமின்றி n பங்க்ஷன்களுக்கு இது பொதுவான வரையறை என்பது முக்கியமானது ஆனால் இங்கு பிரச்சனை என்னவெனில் இவ்வாறு இடது பக்கம் ஜீரோ என எடுத்துக்கொண்டு அதிலிருந்து அனைத்து கான்ஸ்டண்ட்களும் ஜீரோவாக இருப்பது மட்டுமே ஒரே ஒரு தீர்வு என நிரூபிப்பது கடினமான ஒன்று ஆனால் அவ்வாறு இரண்டிற்கு மேற்பட்ட பங்க்ஷன்கள் இருக்கும்போது லீனியர் இண்டிபெண்டன்ஸை பார்க்க வேறு சில வழிகள் உள்ளன அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று ரான்ஸ்கியன் எனும் மேட்ரிக்ஸ் டிடெர்மினண்ட் ஆகும் ரான்ஸ்கியன் ஜீரோவாக இல்லாதபோது எடுத்துக்கொண்ட பங்க்ஷன்கள் லீனியர் இண்டிபெண்டன்ட் ஆகும் இந்த ரான்ஸ்கியன் பின்வருமாறு எவால்யுயேட் செய்யப்படுகிறது இதில் முதலாவது நிரை y1 y2 yn இரண்டாவது நிரை அவற்றின் ஆர்டர் 1 டெரிவேட்டிவ்கள் அப்படியே இறுதியாக n வது நிரை பங்க்ஷன்களின் ஆர்டர் n 1 டெரிவேட்டிவ்கள் இந்த டிடெர்மினண்டை கணக்கிடும்போது ஜீரோ இல்லையெனில் எடுத்துக்கொண்ட பங்க்ஷன்கள் லீனியர் இண்டிபெண்டன்ட் ஆகும் என அறியலாம் ஆகவே இரண்டுக்கு மேற்பட்ட பங்க்ஷன்கள் இருக்கும்போது அவற்றின் லீனியர் இண்டிபெண்டன்ஸ் பார்க்க இதனை உபயோகப்படுத்தலாம் இரண்டு பங்க்ஷன்கள் மட்டும் இருக்கும்போதும் இதனை உபயோகப்படுத்த முடியும் ஆனால் அப்போது இந்த முறையை விட முதலில் சொன்னது போல ஒரு பங்க்ஷனை மற்றொன்றால் வகுத்து லீனியர் இண்டிபெண்டன்ஸ் காண்பது எளிதானது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்களின் தீர்வுகளில் லீனியர் இண்டிபெண்டன்ஸ் அல்லது டிபெண்டன்ஸ் பற்றி பேசுவதற்காக இவற்றை இங்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் முதலில் ஒரு ஹோமொஜெனஸ் சமன்பாட்டை எடுத்துக்கொள்ளலாம் இங்கு முதலாவதாக n வரிசை டெர்ம் அடுத்து n 1 வரிசை டெர்ம் அப்படியே இறுதியாக y டெர்ம் எடுக்கப்பட்டு அது 0 க்கு சமமாக உள்ளது வலதுபுறம் 0 இருப்பதால் இந்த சமன்பாடு ஹோமொஜெனஸ் ஆகும் அடுத்ததாக y1y2 ஆகியவை ஏதாவது இரண்டு லீனியர் இண்டிபெண்டண்ட் தீர்வுகள் எனில் c1y1c2y2 என்பதும் தீர்வு எனக் காட்டலாம் y1y2 ஆகியவை லீனியர் டிபெண்டண்ட் எனில் அப்போது ஒன்று மற்றொன்றின் கான்ஸ்டன்ட் மல்டிபிளாக இருக்கும் c1y1c2y2 என்பதை மொத்தமாக ஒரே கான்ஸ்டன்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே y1y2 ஆகியவை லீனியர் இண்டிபெண்டண்ட் இல்லை எனில் c1y1c2y2 என எடுப்பதே வீணான ஒன்று dnydxna1dn 1ydxn 1any0 எனவே y1y2 ஆகியவை இரண்டு லீனியர் இண்டிபெண்டண்ட் தீர்வுகள் எனில் c1y1c2y2 என்பதும் தீர்வு ஆகும் இது எந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்கள் c1 c2 எடுத்தாலும் உண்மை இதை நிரூபிக்க என்ன செய்ய வேண்டும் c1y1c2y2 என்பதை சமன்பாட்டில் சப்ஸ்டிட்யூட் செய்யலாம் எனவே c1y1c2y2 என்பதை சமன்பாட்டில் y க்கு பதிலாக சப்ஸ்டிட்யூட் செய்து அதன்மூலம் 0 கிடைத்தால் c1y1c2y2 ஒரு தீர்வாக இருக்கிறது எனலாம் இங்கு என்ன எழுதலாம் c1 மற்றும் c2 ஆகியவற்றை தனித்தனியாக வெளியே எடுத்து மாற்றி எழுதுவதன் மூலம் பின்வருமாறு கிடைக்கிறது dndxnc1y1c2y2a1dn 1dxn 1c1y1c2y2anc1y1c2y2 c1dndxny1a1dn 1dxn 1y1any1c2dndxny2a1dn 1dxn 1y2any20 ஆகவே இது கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்வதால் c1y1c2y2 என்பதும் ஒரு தீர்வு ஆகும் இரண்டு பங்க்ஷன்கள் மட்டுமின்றி இன்னும் பொதுவாக y1 y2 yn என n லீனியர் இண்டிபெண்டண்ட் தீர்வுகள் எடுத்துக்கொண்டு c1y1c2y2⋯cnyn என்பதும் கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஒரு தீர்வு என இதே முறையில் நிரூபிக்க முடியும் எனவே பொதுவாக ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனுக்கு y1 y2 yn என n லீனியர் இண்டிபெண்டண்ட் தீர்வுகள் இருக்கும்போது c1y1c2y2⋯cnyn என்பதும் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஒரு தீர்வாக இருக்கிறது அதுமட்டுமின்றி இந்த n ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்கள் கொண்ட c1y1c2y2⋯cnyn என்பதை ஜெனரல் சொல்யூஷனின் வடிவம் எனலாம் இரண்டு பங்க்ஷன்கள் எடுத்துக்கொண்டு செய்தது போலவே இதனையும் நிரூபிக்க முடியும் நாம் ஜெனரல் சொல்யூஷன் என்றால் என்னவென்று ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அதன்படி c1y1c2y2⋯cnyn என்பது n ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்கள் கொண்டதும் சமன்பாட்டை பூர்த்தி செய்வதுமாக இருப்பதால் ஜெனரல் சொல்யூஷன் என அழைக்கலாம் இங்கு c1c2⋯cn ஆகியவை ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்கள் எனவே இதுவரை நாம் என்ன பார்த்திருக்கிறோம் எனில் ஒரு ஹோமொஜெனஸ் ஈக்வேஷனின் n லீனியர் இண்டிபெண்டன்ட் தீர்வுகள் இருந்தால் அவற்றின் லீனியர் காம்பினேஷனும் ஒரு தீர்வு ஆகும் மேலும் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷனாகவும் இருக்கும் இப்போது அடுத்த முக்கியமான விஷயத்திற்கு செல்லலாம் u என்பது ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷன் என எடுக்கலாம் இந்த ஹோமொஜெனஸ் ஈக்வேஷன் கொடுக்கப்பட்ட நான் ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் வலதுபுறம் 0 என எடுப்பதால் கிடைக்கும் ஈக்வேஷன் என்பதை மீண்டும் நினைவு கூறலாம் u என்பது இந்த ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்கிறது மேலும் v என்பது கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் என எடுக்கவும் எனவே u என்பது நாம் ஏற்கனவே விவாதித்த ஹோமொஜெனஸ் ஈக்வேஷனின் n லீனியர் இண்டிபெண்டன்ட் தீர்வுகளின் மூலம் பெறப்பட்ட c1y1c2y2⋯cnyn என்ற அதன் ஜெனரல் சொல்யூஷன் ஆகும் v என்பது கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் இங்கு கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் என சொல்லப்படுவது வலது பக்கம் 0 அல்லாத கொடுக்கப்பட்ட ஹோமொஜெனஸ் அல்லாத டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் ஆகும் u என்பது ஹோமொஜெனஸ் ஈக்வேஷனின் தீர்வான காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் மற்றும் v என்பது கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஏதாவது ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் இதையே பர்டிகுலர் இண்டெக்ரல் என்றும் சொல்லுகிறோம் இந்த CF எனும் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் PI எனும் பர்டிகுலர் இண்டெக்ரல் இரண்டையும் கூட்டுவதன் மூலம் ஜெனரல் சொல்யூஷன் கிடைக்கிறது இதுதான் ஜெனரல் சொல்யூஷன் அல்லது ஜெனரல் சொல்யூஷன் இல்லை என எப்படி நிரூபிக்கலாம் இது n ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்களை கொண்டுள்ளது எனவே ஜெனரல் சொல்யூஷன் என நிரூபிக்க கொடுக்கப்பட்ட சமன்பாட்டை பூர்த்தி செய்கிறது என காட்ட வேண்டும் இப்போது இது கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை பூர்த்தி செய்கிறது எனக் காட்டலாம் இது u ல் உள்ள n ஆர்பிட்ரரி கான்ஸ்டண்ட்கள் கொண்டுள்ளதால் அது ஜெனரல் சொல்யூஷன் ஆகும் uv ஐ டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் இடதுபுறம் சப்ஸ்டிடியூட் செய்யலாம் இதனால் பின்வருமாறு கிடைக்கிறது dndxnuva1dn 1dxn 1uvanuv dndxnua1dn 1dxn 1uanudndxnva1dn 1dxn 1vanv 0XX இங்கு நமது யுக்தி என்னவெனில் கொடுக்கப்பட்ட நான் ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்க நாம் ஹோமொஜெனஸ் ஈக்வேஷனின் தீர்வான காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் u மற்றும் பர்டிகுலர் இண்டெக்ரல் v இரண்டையும் கண்டுபிடித்து அவற்றை கூட்டுவதன் மூலம் ஜெனரல் சொல்யூஷன் கிடைக்கிறது இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் மற்றும் பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடிப்பது மிக எளிதான ஒன்றாகும் அவற்றிலிருந்து கொடுக்கப்பட்ட நான் ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷனை அடைகிறோம் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் மற்றும் பர்டிகுலர் இண்டெக்ரல் பற்றி வரப்போகும் வகுப்புகளில் தொடர்ந்து பார்க்கலாம் இப்போது தீர்வுகளை பற்றி அறிந்து கொள்ள தேவையான அடிப்படை புரிதல்களை படிப்பதற்கு தயார் செய்து கொள்ளலாம் அவற்றில் முதலாவதாக வரும் கான்செப்ட் ஆபரேட்டர் பற்றிய அறிமுகம் இவை அடிப்படையில் நமது டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனில் வரும் டெரிவேட்டிவ் டெர்ம்களை குறிக்கும் டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் இங்கு ஆர்டர் 1 டெரிவேட்டிவ் ddx ஆர்டர் 2 டெரிவேட்டிவ் d2dx2 ஆகியவை டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர்கள் உபயோகத்திற்கு வசதியாக இந்த ஆபரேட்டர்கள் DD2D3 என குறிக்கப்படுகின்றன ஆபரேட்டர்களின் இந்த அறிமுகத்துக்கு அடுத்து அவற்றின் ப்ரோடெக்ட்களின் அர்த்தத்தை பார்க்கலாம் D αD βyD βD αy αβ ஆகியவை கான்ஸ்டண்ட்கள் இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஏனெனில் வரப்போகும் வகுப்புகளில் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் தீர்வுகளை அறிய இது மிகவும் பயன்படும்

ஆகவே ஆபரேட்டர்களின் ப்ரோடெக்ட் எந்த வரிசையில் எடுக்கப்படுகிறது என்பது முக்கியமில்லை ஆபரேட்டர்களின் ப்ரோடெக்ட் எந்த வரிசையில் எடுக்கப்படுகிறது என்பது முக்கியமில்லை என்பதால் D βD αyD2 αβDαβy இதில் D2 என்பது D மற்றும் D ன் பெருக்கலை குறிக்காது இது ஆர்டர் 2 டெரிவேட்டிவை குறிக்கிறது எனினும் D மற்றும் D ன் பெருக்கலாக D2 என எழுதினாலும் D2 αβDαβ என சரியாக கிடைக்கிறது இங்கு அற்புதமான விஷயம் என்னவென்றால் D மற்றும் D ன் பெருக்கல் ஆர்டர் 2 டெரிவேட்டிவான D2 என எடுத்தாலும் சாதாரணமாக எண்களை பெருக்குவது போல D மற்றும் D ன் பெருக்கல் D2 என்றவாறு செயல்படுகிறது எனவே சாதாரண எண்களை பெருக்குவது போன்ற பண்பு இந்த ஆபரேட்டர்களின் பெருக்கலில் உள்ளது எனவே கவலையின்றி சாதாரண எண்களை போலவே இந்த D ஆபரேட்டர்களை பயன்படுத்தலாம் எனவே இந்த இரண்டும் சமமாக இருப்பதால் இந்த ஆபரேட்டர்களின் பெருக்கலை சாதாரண அல்ஜீப்ரைக் பெருக்கலாக எடுத்துக்கொள்ளலாம் எனவே பொதுவாக நமக்கு ஆர்டர் n கொண்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன் Dna1Dn 1a2Dn 2anyX கிடைக்கிறது பின் சாதாரண பல்லுறுப்புக்கோவையை காரணிப்படுத்தி எழுதுவது போல இதையும் காரணிப்படுத்தி பின்வருமாறு எழுதலாம் ⟹D 1D 2⋯yX அவற்றின் மூலங்களாக க்களை எடுத்துக்கொள்வதால் D 1D 2⋯yX என எழுத முடிகிறது இதனை அடுத்த வகுப்பில் தொடரலாம் இவ்வாறு காரணிப்படுத்தி எழுதுதல் மிகவும் உபயோகமான ஒன்று Dn என்ற ஆபரேட்டர் D ன் அடுக்கு n என்பதை விட n ஆர்டர் டெரிவேட்டிவ் y மீது அப்ளை செய்வதை குறிக்கிறது முடிவாக இன்றைய வகுப்பில் கான்ஸ்டண்ட் கெழுக்கள் கொண்ட உயரிய வரிசை லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷன்கள் பற்றிப் பார்த்தோம் கொடுக்கப்பட்ட நான் ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்க முதலில் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷனை ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷனாக எடுக்கலாம் இந்த ஹோமொஜெனஸ் ஈக்வேஷன் கொடுக்கப்பட்ட நான் ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் வலதுபுறம் 0 என எடுப்பதால் கிடைக்கும் ஈக்வேஷன் என்பதை மீண்டும் நினைவு கூறலாம் மேலும் கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் dnydxna1dn 1ydxn 1anyX ஏதாவது ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனை எடுக்கலாம் பின் இரண்டையும் கூட்டலாம் அடுத்ததாக நாம் ஆபரேட்டர் வடிவில் எழுதும்போது Dna1Dn 1a2Dn 2anyX என்பதை ஒரு சாதாரண பல்லுறுப்புக்கோவையை போல காரணிப்படுத்தி அதன் மூலங்களை வைத்து D 1D 2⋯yX என எழுதலாம் என்றும் பார்த்தோம் இது வரப்போகும் வகுப்புகளில் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் மற்றும் பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடிக்க மிகவும் பயன்படும் இவையே இங்கே பயன்படுத்தப்பட்ட ரெஃபரென்ஸ்கள் கவனித்ததற்கு நன்றி